வணக்கம் மற்றும் இந்த ஒளியியல் தகவல்தொடர்பு ஆன்லைன் பாடத்திற்கு வருக ஒளியியல் இழைகளில் சிதறல் பற்றி இன்று விவாதிப்போம் ஒளியியல் இழைகள் சிதறடிக்கப்படுவதோடு அட்டினுவஷன் மற்றும் நேர்கோட்டுத்தன்மை போன்ற பிற குணாதிசயங்களை நாம் பின்னர் விவாதிப்போம் மற்றும் நேர்கோட்டுத்தன்மையை நாம் பாடத்தின் முடிவிற்கு ஒதுக்குவோம் சிதறலைப் பற்றி நாம் பேசும்போது சிதறலின் மிகவும் தெளிவாக புலப்படும் அம்சம் என்னவென்றால் நான் ஒளியின் ஒரு துடிப்பை எடுத்து அந்த ஒளியின் துடிப்பை இழைக்குள் செலுத்தினால் துடிப்பு இழை வழியாக பரவி நீங்கள் அறிந்த தூரத்தில் ரிசீவருக்கு வரும்போது சிதறலின் விளைவு அடிப்படையில் துடிப்பை விரிவுபடுத்துவதாகும் எனவே நீங்கள் தொடங்கிய துடிப்பின் அகலம் 1 நானோ விநாடி என்று சொல்லுங்கள் ஆனால் பின்னர் இழை வழியாக ஒரு குறிப்பிட்ட நீளத்திற்கு பரப்பி ரிசீவரை வந்த பிறகு இந்த துடிப்பு 1 5 நானோ விநாடிகள் என்று இருக்கும் எனவே இது சிதறலின் புலப்படும் அம்சம் மற்றும் சிதறலின் விளைவு போன்ற துடிப்பு பரவுவதற்கான காரணங்கள் பல உள்ளன மல்டிமோட் இழைகளை நாம் கருத்தில் கொண்டால் பல மோட்களை ஆதரிக்க முடியும் அவை ஆதரிக்கக்கூடிய அடிப்படை HE11 மோடை ஆதரிக்க முடியும் அடுத்த உயர் வரிசை முறைகள் சரியானவை அல்லது அடிப்படை LP01 மோட் மற்றும் அடுத்த உயர் வரிசை முறைகள் LP11 LP21 மற்றும் பலவற்றை நீங்கள் ஒரு துடிப்பைத் தொடங்கும்போது துடிப்பு ஆற்றல் இந்த எல்லா மோட்களிலும் செல்கிறது இந்த மோட்கள் அனைத்தும் உற்சாகமாக உள்ளன அவை அனைத்தும் ரிசீவரை நோக்கி பயணிக்கத் தொடங்கின என்ன நடக்கிறது என்றால் இந்த வெவ்வேறு மோட்களில் இந்த துடிப்பு ஆற்றல் இழை வலதுபுறத்தில் பரவத் தொடங்கும் போது நீங்கள் ஒரு எளிய சைனூசாய்டல் சிக்னலைத் தொடங்கினாலும் கூட அவை வெவ்வேறு வேகத்துடன் பரப்புகின்றன இந்த சைனூசாய்டல் சிக்னலைத் வெவ்வேறு மோட்களுடன் இணைக்கப்படும்போது இழை வழியாக வேறுபட்ட வேகத்தில் பயணிக்கும் அதாவது நான் வெவ்வேறு மோட்கள் வெவ்வேறு வேகங்களில் பரப்புகின்றன எனவே இந்த வெவ்வேறு முறைகள் ரிசீவர் வலதுபுறத்தில் வரும்போது ஒன்றுக்கொன்று சற்றே தாமதமாக இருப்பதால் ஒட்டுமொத்த துடிப்பு ஆற்றல் மின்சார புல ஸ்கொயர் ன் தொகையின் அளவாக இருக்கும் எனவே தீவிரம் அல்லது ஒளியியல் சக்தியை உருவாக்குவதற்கு நீங்கள் வெவ்வேறு மோட்களிலிருந்து வரும் மின்சார புலத்தை பெற்று பின்னர் ஒரு ஒத்திசைவான தொகையை உருவாக்கி அதை ஸ்கொயர் வேண்டும் சக்தி E2 இன் அளவிற்கு விகிதாசாரமாகத் தொடங்குகிறது எனவே நீங்கள் ஸ்கொயர் எடுக்கும்போது வித்தியாசமாக தாமதமான இந்த கூறுகள் ஒன்றுக்கொன்று தொடர்புகொள்கின்றன அல்லது ஒன்றுக்கொன்று தலையிடுகின்றன இதனால் உங்களுக்கு பயனுள்ள அதிகரித்த துடிப்பு கிடைக்கும் எனவே இது வெவ்வேறு மோட்கள் வேறுபட்ட வேகங்களை பரப்புவதன் மூலம் துடிப்பு பரவலாகும் இது முக்கியமாக மல்டிமோட் இழைகளில் காணப்படும் நிகழ்வுகளாகும் மற்றும் இது அளவைக் கட்டுப்படுத்தும் ஒன்று அலைவரிசை அல்லது மல்டிமோட் இழையுடன் ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய தரவு வீதம் ஆகும் நம் வடிவியல் ஒளியியல் பார்வையை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் மையப் பகுதியில் இருந்து செலுத்தப்படும் ஒளியின் கதிர் பற்றி நாம் பேசினோம் இழை மற்றும் ஜிக்ஜாக் வழியாக பரப்புவது உங்களுக்குத் தெரியும் இருப்பினும் முக்கியமான கோணத்தை விட வேறுபட்ட கோணங்கள் வெவ்வேறு கோணங்கள் வெவ்வேறு மோட்களைக் குறிக்கின்றன எனவே உச்சக்கட்டமாக என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கணக்கிட்டோம் இது உங்களிடம் ஒரு கதிர் நேரடியாக அச்சில் இருந்து பரப்புகிறது மற்றொரு கதிர் முக்கியமான கோணத்தில் அச்சில் இருந்து பரப்புகிறது நேரடியாக அச்சில் இருந்து பரவுகின்ற கதிர் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட முக்கியமான கோணத்தில் அச்சில் இருந்து பரவுகின்ற கதிர் எடுத்துக்கொள்ளும் நேரத்துடன் ஒப்பிடும்போது அதிக நேரம் எடுக்கும் என்பதைக் கண்டறிந்தோம் மேலும் நேர தாமத வேறுபாட்டின் விளைவாக துடிப்பு பரவுகிறது எனவே இந்த இடைநிலை சிதறல் ஒரு மல்டிமோட் இழையில் முக்கியமாக வகைப்படுத்தப்படுகிறது இருப்பினும் நீங்கள் ஒற்றை மோட் இழைக்குச் செல்லும்போது இந்த இடை மாதிரி சிதறல் சிக்கல் வெறுமனே மறைந்துவிடும் இதற்குக் காரணம் இது ஒரு ஒற்றை மோட் இழைதான் இதன் பொருள் ஆற்றலைப் பரப்பக்கூடிய ஒரே ஒரு மோட் மட்டுமே உள்ளது இது LP01 மோட் அல்லது LP10 மோட் X மற்றும் Y மோட்கள் ஆகும் இழை மூலம் அவை பிரச்சாரம் செய்யும் எனவே பல மோட்கள் ஆற்றலைப் பகிர்வதில் எந்தப் பிரச்சினையும் இல்லை எனவே துடிப்பு பரவுவதில் ஒருவித குறுக்கீடு ஏற்படுகிறது பல மோட்கள் மறைந்துவிட்டன என்ற அர்த்தத்தில் ஒரே ஒரு மோட் மட்டுமே உள்ளது எனவே நீங்கள் அங்கு மல்டிமோட் சிதறலை உண்மையில் எதிர்பார்க்கவில்லை இருப்பினும் ஒற்றை மோட் இழைகள் கூட ஒரு வகையான சிதறலை வெளிப்படுத்துகின்றன இது நீண்ட தூர ஒளியியல் தகவல்தொடர்புகளுக்கு மிகவும் முக்கியமானது இந்த சிதறல் நிற சிதறல் என அழைக்கப்படுகிறது மற்றும் அது வெறுமனே எழுகிறது ஏனெனில் β என்பது அதிர்வெண்ணின் சிக்கலான செயல்பாடு ஆகும் b என்பது அதிர்வெண்ணின் ஒரு சிக்கலான செயல்பாடாகும் இந்த இயல்பாக்கப்பட்ட பரவல் மாறிலி பற்றி நாம் பேசினோம் என்பதை நினைவில் கொள்வோம் இது bn n1n1 n2 என வரையறுக்கிறோம் பின்னர் இந்த b என்பதை இயல்பாக்கப்பட்ட அதிர்வெண் V எண் இன் செயல்பாடாக நாங்கள் திட்டமிட்டோம் λ வுக்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் அல்லது இது அதிர்வெண்ணுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் எனவே இந்த v என்பது ஒரு அளவுரு ஆகும் இது v மாறும்போது f ம் மாறும் என நீங்கள் நினைக்கலாம் β ஒரு நேரியல் செயல்பாடு அல்ல மாறாக அடிப்படை மோடில் இது அடுத்த உயர் வரிசை மோடில் இதுபோன்று நடக்கின்றது பின்னர் இது இந்த குறிப்பிட்ட பாணியில் செல்கிறது எனவே உண்மையில் b க்கும் V க்கும் இடையே ஒரு நேரியல் அல்லாத உறவு உள்ளது b என்பதால் நிலையான n2 மற்றும் நிலையான n1 மற்றும் நிலையான n2b ஆகியவை உங்களுக்கு நேரடியாக β வின் மதிப்பைக் கொடுக்கும் இதேபோல் நீங்கள் அனைத்து அளவுருக்களையும் மற்றும் நியூமெரிகல் அபெர்ச்சர் ஆரம் ஆகியவற்றை சரிசெய்தால் நீங்கள் β வின் மதிப்பை பெறலாம் இந்த v ஆல் உங்கள் அதிர்வெண் எவ்வாறு மாறுகிறது அல்லது அதிர்வெண் மாறும் போது v எவ்வாறு மாறுகிறது எனவே நம்மிடம் இருப்பது β மற்றும் f க்கு இடையிலான ஒரு நேர்கோட்டு உறவாக உள்ளது மேலும் அது ஒரு சிதறலை செய்கிறது சிதறல் என்பது தொகுதியின் பிற்பகுதியில் நாம் படிக்கப் போகும் ஒன்றாகும் இப்போது இந்த சிதறல் முற்றிலும் ஒரு வடிவியல் விளைவு β வெர்சஸ் f இன் மதிப்பை மாற்றுவதன் மூலம் இந்த சிதறலை நான் மாற்றியமைக்க முடியும் நான் n1 இன் மதிப்புகளையும் n2 இன் மதிப்புகளையும் என்னால் மாற்ற முடியும் மையப் பகுதியை மாற்ற நான் இந்த அளவுருக்கள் அனைத்தையும் மாற்றியமைக்க முடியும் இந்த காரணத்திற்காக இது சில நேரங்களில் அலை வழிகாட்டி சிதறல் என்று அழைக்கப்படுகிறது அலை வழிகாட்டி சிதறல் என்பது வடிவியல் சார்ந்த சார்பு சிதறல் ஆகும் இந்த சிதறலுக்கு பண்பு ஒளியியல் இழையின் வட்ட இயல்பு காரணமாகும் நான் ஒரு செவ்வக ஒளியியல் இழையை உருவாக்கினால் அதனுடன் தொடர்புடைய β வெர்சஸ் v வித்தியாசமாக இருக்கும் எனவே இது தூய வடிவியல் விளைவு அல்லது ஒரு குறிப்பிட்ட வடிவவியலில் நீங்கள் வழிகாட்ட முயற்சிக்கிறீர்கள் அது அலை வழிகாட்டி சிதறல் என அழைக்கப்படுகிறது இப்போது ஒவ்வொரு இழையிலும் இந்த அலை வழிகாட்டி சிதறலுடன் கூடுதலாக பொருள் சிதறல் என்று அழைக்கப்படும் கூடுதல் சிதறல் உள்ளது பொருள் சிதறல் கிடைக்கின்றது ஏனென்றால் ஒளிவிலகல் குறியீடு λ இன் செயல்பாடாக மாறுகிறது அல்லது அதற்கு சமமாக ஒளிவிலகல் குறியீடு ω அதிர்வெண்ணின் செயல்பாடாக மாறும் ஏனெனில் உங்களுக்குத் தெரியும் ஒளியியல் இழையை சிலிக்கான் பொருட்கள் மூலம் நிரப்புகிறோம் மற்றும் சிலிக்காவுடன் சில டோபண்டுகளையும் நிரப்புகிறோம் மையம் மற்றும் உறைப்பூச்சு ஆகியவற்றின் ஒளிவிலகல் குறியீட்டையும் மாற்றுவதற்காக செலுத்தப்பட்ட மின்சார பலத்திற்கு ஏற்றவாறு சேர்க்கப்பட்ட துகள்கள் வெவ்வேறு மாதிரியான விளைவுகளை கொடுக்கின்றன ஜெர்மானியம் ஆக்சைடு கூறு ஒரு சிலிக்கா கூறுக்கு வேறுவிதமாக பதிலளிக்கும் நீங்கள் நிரப்பும்போது இதனுடன் வேறு சில குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்தால் பொருட்களின் விளைவுகள் வேறு விதமாக இருக்கும் இதனால் மின்சார புலங்கள் அதிர்வெண் சார்ந்த ஒளி விலகல் குறியீட்டை அதிகரிக்கும் மற்றும் அதிர்வெண் ஒளிவிலகல் குறியீட்டு சார்புக்கு வழிவகுக்கும் இது பொருள் சிதறலுக்கான ஒரு காரணம் என்று மாறிவிடும் எனவே ஒளிவிலகல் குறியீடு மாறுகிறது என்றும் இந்த மாற்றம் அதிர்வெண்ணின் செயல்பாடு என்றும் கூறுகிறது இறுதியாக போலரைசேஷன் மோட் சிதறல் என அழைக்கப்படும் முக்கியமான சிதறல் நடக்கிறது இது முக்கியமாக ஒற்றை மோட் இழைகளில் நிகழ்கிறது அல்லது குறைந்தபட்சம் இது நிலையான ஒற்றை மோட் இழைகளில் மிகவும் முக்கியமானது அங்கு LP01x மற்றும் LP10y ஆகிய இரண்டு அடிப்படை மோட்கள் ஆகும் அதாவது x போலரைஸ்ட் மற்றும் y போலரைஸ்ட் அலைகள் நேரியல் போலரைஸ்ட் அலைகள் அவற்றின் சொந்த பரவல் மாறிலிகளான சமமாக இல்லை βx βy உடன் பரவல் செய்கின்றன x மற்றும் y போலரைஸ்ட் மோட்களுக்கு ஒரே அலைவரிசையில் நீங்கள் அலைகளைத் தொடங்கினாலும் அவை பரவலாக இருக்கும் மேலும் பரவல் மாறிலியின் இந்த வேறுபாடு இறுதியில் சிதறலுக்கு வழிவகுக்கிறது எனவே இவை ஒளியியல் இழையில் சிதறலின் முக்கிய ஆதாரங்களாக உள்ளன இந்த கட்டத்தில் இனி வரப்போகும் வகுப்புகளில் பொருள் சிதறல் உண்மையில் முக்கியமல்ல என்று நாம் கருதுவோம் இப்போது நாம் அலை வழிகாட்டி சிதறலைக் கருத்தில் கொள்வோம் பின்னர் அதிர்வெண்ணின் செயல்பாடாக கருதி இந்த இரண்டு சிதறல்களையும் மாதிரியாகக் காண்போம் Β எந்தவொரு அதிர்வெண்ணிற்கும் βωnc ஆல் வழங்கப்படுகிறது என்று எனக்குத் தெரியும் குறைந்த பட்சம் வெற்றிடத்தில் ωnc ஆல் வழங்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் உங்கள் இளைய பட்டதாரி வகுப்புகளிலிருந்து ωβ என்ற விகிதத்தைப் பார்த்தால் ஃபேஸ் வேகம் என்று அழைக்கப்படும் என்பதை படித்திருப்பீர்கள் வெற்றிடத்திற்கு n அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் c ஒளியின் வேகம் அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் மற்றும் ω வெற்றிடத்திற்கான அதிர்வெண் அப்போது இந்த ஃபேஸ் வேகம் c க்கு சமமாக இருக்கும் ஃபேஸ் வேகம் nc க்கு சமமாக இருக்கும் n என்பது c இலிருந்து சுயாதீனமாக இருக்கும் என்று கருதினால் அனைத்து அதிர்வெண் கூறுகளும் ஒரே ஃபேஸ் வேகத்தைக் கொண்டிருக்கும் நான் அதிர்வெண் கூறுகளைக் கருத்தில் கொள்கிறேன் என்றால் இந்த அதிர்வெண் கூறுகளின் வீச்சு Eωn என்னிடம் உள்ளது மற்றும் நேரத்தை சார்ந்து இருக்கும் டெர்மையும் எழுதுகிறேன் இதுதான் z0 எனும்போது நான் அனுப்பும் துடிப்பு ஆகும் zL என்ற நீளத்தை அடைந்தவுடன் ωnt - βωnL என்ற ஃபேஸ் மாற்றத்துடன் அதிர்வெண் கூறு இங்கு வருகிறது இருப்பினும் βωn என்றால் என்ன βωn என்பது ωn இன் கொடுக்கப்பட்ட மதிப்புக்கு β இன் செயல்பாடு மற்றும் இது வெறுமனே ωnnc ஆல் வழங்கப்படுகிறது இது n வது அதிர்வெண் கூறு ஆகும் இது நான் சில அதிர்வெண் கூறுகளை பரிசீலித்து வருகிறேன் எனவே நீங்கள் அவுட்புட்டில் பார்க்கும் இருக்கும் மின்சார புலத்தை மீண்டும் எழுதினால் அது Eωne jωnt−ωn c nz ஆக மாறிவிடும் வெளியே ejωn ஐ அகற்ற முடியும் அதனால் நாம் ωn ஐ நீக்கமுடியும் எனவே இதுதான் வெளியே ejωn அகற்ற முடியும் எனவே இந்த எண்ணிக்கையில் உள்ள பொதுவான காரணியிலிருந்து ωn ஐ நான் அகற்ற முடியும் எனவே எனக்கு கிடைப்பது t - zvph அங்கு vph என்பது ஃபேஸ் ன் வேகம் இப்போது நீங்கள் இந்த பகுப்பாய்வை எதிர்க்கலாம் மேலும் நான் ஒரு மின்சார புலத்தை மட்டுமே அனுப்பப் போவதில்லை எனவே அதன் அதிர்வெண் spectrum ஸ்பெக்ட்ரம் ஐ பார்த்தால் இந்த குறிப்பிடத்தக்க சைனுசாய்டல் சிக்னல் Eωn என்ற வீச்சுகளைக் கொண்டிருக்கும் அது ωωn இல் மட்டுமே உள்ளது இது ஒற்றை அதிர்வெண் கூறு ஆகும் ஆனால் நாம் இழை வழியாக ஒற்றை அதிர்வெண் கூறுகளை அனுப்பப் போவதில்லை என்பது நமக்குத் தெரியும் இழை வழியாக ஒரு துடிப்பை அனுப்ப விரும்புகிறோம் ஒரு துடிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் எனவே இது நேர நடத்தை என்றால் ஃபோரியர் உருமாற்றம் எடுத்துக்கொள்வது இந்த f அல்லது ω அதிர்வெண் டொமைன் படத்தை உங்களுக்கு வழங்கும் எனவே உண்மையில் அதைச் சுற்றி அதிர்வெண்களின் பரவல் இருக்கிறது ஒரு ஒற்றை அதிர்வெண் கூறு பற்றி பேசும் நான் Eω வை பற்றி பேச முடியும் இந்த வெவ்வேறு அதிர்வெண் கூறுகளை எல்லாம் தொகுக்க முடியும் ஒரு வரம்புக்குள் குறிப்பிட்ட ஒரு அலைவரிசைகளின் தொகுப்பது முழு ஒருங்கிணைப்பிற்கு சமம் ஆகும் Eω ejωt இன் ஒருங்கிணைப்பு என்பது உண்மையில் நான் Eωn என்ற வீச்சுகளை உடைய கூறுகளை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் நான் இதை ejωnt ஆல் பெருக்குகிறேன் இது அடிப்படையில் பல அதிர்வெண் கூறுகள் நீங்கள் அதிர்வெண் டொமைன் படத்திற்குச் செல்கிறீர்கள் இவை அனைத்தும் வெவ்வேறு அதிர்வெண் கூறுகள் ஒவ்வொன்றும் ஒரு வீச்சை கொண்டவை எனவே இந்த n th அதிர்வெண் கூறு Eωn என்ற வீச்சைக் கொண்டுள்ளது அடுத்தது Eωn1 என்ற வீச்சைக் கொண்டுள்ளது இது இப்படியே செல்லும் இவை அனைத்தையும் நீங்கள் தொகுத்தால் இந்த சமன்பாட்டைப் பெறுவீர்கள் இதைத்தான் நீங்கள் இழையில் தொடங்குகிறீர்கள் எனவே இந்த வெளிப்பாடு Z0 ZL இல் இழைக்குள் செலுத்தப்படும் துடிப்பைப் பிடிக்கிறது ஒவ்வொரு அதிர்வெண் கூறுகளும் ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் வேகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஃபேஸ் தாமதத்திற்கு வரும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக நமக்கு ஃபேஸ் தாமதம் அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் எனவே இந்த அதிர்வெண் கூறுகள் அனைத்தும் ஒரே ஃபேஸ் தாமதத்திற்கு வந்து சேர்கின்றன எனவே இது மிகவும் முக்கியமானதாகும் தயவுசெய்து நாம் இப்போது நிறைவேற்றிய இந்த படிநிலையை நினைவில் கொள்க நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் உங்களிடம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கூறு உள்ளது இந்த அதிர்வெண் கூறு இழை மூலம் பரப்புகிறது மேலும் அது L என்ற நீளத்தின் மூலம் பரப்பி இழைக்கு வரும்போது என்ன நடக்கிறது இங்கு வருவதற்கு ஃபேஸ் வேகம் மூலம் L என்ற நேரத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஏனென்றால் ஃபேஸ் வேகம் எல்லா அதிர்வெண் களிலிருந்தும் சுயாதீனமாக இருக்கிறது இன்புட்டின் அனைத்து அதிர்வெண் கூறுகளும் ஒரே நேரத்தில் வந்து சேரும் எனவே zL இல் இதை நான் நிச்சயமாக e jωt−L v ph என்று எழுத வேண்டும் மேலும் இந்த Lvph என்பது ரிசீவருக்கு வருவதற்கு அதிர்வெண் கூறு எடுக்கும் மொத்த நேரம் எனவே நீங்கள் இதை Eω ஆல் பெருக்கலாம் நீங்கள் பெறுவது ∫Eωejωt−Lvph இந்த ஒருங்கிணைப்பு அப்படியே இருக்கின்றன நீங்கள் இந்த ஒருங்கிணைப்பைக் கூட்டுத்தொகை என்று கருதலாம் எனவே இது தான் உங்களுக்கு கிடைப்பது இப்போது நீங்கள் விரும்பினால் இதில் இருந்து ஃபோரியர் தலைகீழ் உருமாற்றத்தை எடுக்க முடியும் எனவே இதை நாம் dω ஆல் இதை பெருக்க வேண்டும் இதை நான் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் களத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் இந்த e jωLv ph என்பது எனக்கு ஒரு ஃபேஸ் போன்றது இந்த குறிப்பிட்ட விஷயம் வெறுமனே ஒரு நிலையானது சரியானது நான் மறுவரையறை செய்ய முடியும் எனவே நான் இங்கே சொல்ல விரும்புவது என்னவென்றால் t− Lv ph ¿ இதை τ என அழைக்கலாம் மேலும் நான் ∫Eωe jωτdω என்பதைப் பெறுகிறேன் இந்த τ அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருப்பது இந்த ஒருங்கிணைப்பைப் பொருத்தவரை நிலையானது ஏனென்றால் இந்த ஒருங்கிணைப்பு ω என்பதன் மூலம் முடிவடைகிறது இந்த ஒருங்கிணைப்பைப் பொருத்தவரை τ ஒரு நிலையானது மற்றும் இது போலி மாறி எனவே இதன் ஃபோரியர் டிரான்ஸ்பார்ம் நேர டொமைனில் eτ என்ற துடிப்பைக் கொடுக்கிறது என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் eτ et− Lv ph எனவே உங்கள் சிக்னல்கள் மற்றும் அமைப்பு கோட்பாடுகளுக்குச் செல்லுங்கள் இது உங்கள் e ஆக இருந்தால் இது t மற்றும் இது உங்கள் நேர டொமைன் செயல்பாடு ஆகும் என்றால் et− Lv ph செயல்பாடு என்பது வெறுமனே முற்றிலும் மாறாத அதே துடிப்பு தவிர இது Lv ph என்ற ஒரு காரணியால் தாமதமாகும் இது தான் தாமதத்தின் அளவு τ அதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த தாமதம் தற்செயலாக ஃபேஸ் தாமதம் என அழைக்கப்படுகிறது இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஃபேஸ் வேகம் அதிவெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் வரை துடிப்பு சிதைவடையாது அது பரவாது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு வந்து சேரும் ஒரு மைக்ரோ விநாடி அல்லது இரண்டு மைக்ரோ விநாடிக்குப் பிறகு துடிப்பு ரிசீவருக்கு வரும் நான் இப்போது ஒரு துடிப்பு அனுப்பினேன் துடிப்பு பரவாத வரை உங்களுக்கு பெரிய பிரச்சனை அல்ல துடிப்பு சிதைவடையவும் இல்லை அது சிறிது நேர தாமதத்திற்குப் பின் வந்து சேரும் இந்த அதிசயம் ஃபேஸ் வேகம் அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும்போதுதான் நிகழ்கிறது இருப்பினும் பொருள் சிதறலை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது இந்த ஃபேஸ் வேகம் அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்காது என்ன நடக்கிறது என்றால் w என்பது n இன் செயல்பாடாக இருக்கின்றது இப்போது n என்பது அதிர்வெண்ணின் செயல்பாடு அல்லது n என்பது அலை நீளத்தின் செயல்பாடு என்பதால் இதன் காரணமாக ஃபேஸ் வேகம் இப்போது v phnωc என்று கொடுக்கப்பட்டுள்ளது c என்பது ஒளியின் வேகம் மற்றும் அது நிலையானது எந்தவொரு அதிர்வெண்ணிற்கும் உள்ள பரப்புதல் மாறிலி βωωnωc ஆல் வழங்கப்படுகிறது தெளிவாக இந்த பரப்புதல் மாறிலி வித்தியாசமாக இருக்கும் ஏனெனில் ω வின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு n இன் மதிப்பு வேறுபட்டதாக இருக்கும் எனவே இந்த காரணத்தினால் ஆற்றல் உண்மையில் ஃபேஸ் வேகத்தில் பரவாது மாறாக குழு வேகம் என்பதில் பரவுகிறது எனவே நீங்கள் ஒரு துடிப்பு அல்லது உறை பற்றி பேசும்போதெல்லாம் குறிப்பாக ஒரு கேரியர் அதிர்வெண் மூலம் மாற்றி அமைக்கப்பட்டு வரும் போது அது கேரியர் வந்து சேரும் எனவே நீங்கள் ஒரு கேரியரை மாற்றியமைக்கும்போது நீங்கள் ஒரு பண்பேற்றப்பட்ட துடிப்பை உருவாக்கலாம் நீங்கள் இதே போன்ற துடிப்பை உருவாக்கிக்கொண்டிருக்கலாம் இது பரவுகின்ற துடிப்பின் உறை ஆகும் எனவே நான் இதை இப்படி எழுத வேண்டும் எனவே இந்த துடிப்பு இழைக்கு அறிமுகப்படுத்தப்படும்போது அது ஒரு குறிப்பிட்ட இழை நீளத்தின் வழியாக பரப்புகிறது பின்னர் கேரியர் τp என்ற தாமதத்திற்கு பின் வந்து சேரும் அதே சமயம் உறை τd தாமதத்திற்கு பின் வரும் இது குழு தாமதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த குழு தாமதம் குழு வேகம் vg vgdωdβ ன் செயல்பாடாகும் வெற்றிட பரப்புதலுக்கு குழு வேகம் என்ன அல்லது முந்தைய 10 நிமிடங்களில் நாம் கண்ட பரப்புதலுக்கான குழு வேகம் என்ன முன்பு நாம் பார்த்தது βωnc மற்றும் n அதிர்வெண் என்பதிலிருந்து சுயாதீனமாக இருந்தது dω dβ ஐ நீங்கள் மதிப்பீடு செய்தால் அது 1dβdω தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த சமன்பாட்டை மாற்றுவதற்கும் அல்லது சமன்பாட்டை மீண்டும் எழுதினால் ஆனால் β என்பது ωnc ஆக இருப்பதால் dβdω என்பது nc க்கு சமமாக இருக்கும் எனவே 1nc என்பது cn ஐத் தவிர வேறில்லை இது ஊடகத்தின் ஃபேஸ் வேகத்திற்கு சமம் எனவே β ωnc மற்றும் n அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் c என்பது ஒளியின் வேகம் அதனால் குழு வேகம் vg ஃபேஸ் வேகத்திற்கு சமமாக இருக்கும் மேலும் குறையும் அதே நேரத்தில் வருவதற்கும் இதுவே காரணம் குழு தாமதம் மற்றும் நேர தாமதம் இரண்டும் சமம் இருப்பினும் பொருள் சிதறலில் β அதிர்வெண்ணின் செயல்பாடு இல்லையா இது ωnωc ஆல் வழங்கப்படுகிறது இந்த nω பொருள் மாறிலியைப் பொறுத்தது இது அதிர்வெண்ணிலிருந்து சுயாதீனமாக இல்லை எனவே நீங்கள் இப்போது இந்த dβdω ஐ எடுக்க முயற்சித்தால் நீங்கள் பெறுவது எனவே இந்த dβdω உண்மையில் 1குழு வேகத்தால் வழங்கப்படுகிறது என்பதை இங்கே காணலாம் எனவே குழு வேகம் vgdωdβ இந்த டேர்ம் பொதுவாக குழு குறியீட்டு Ng என அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் vgcNg ஐப் பெறுவீர்கள் அங்கு Ng என்பது குழு குறியீடாகும் குழு குறியீடானது அதிர்வெண்ணின் செயல்பாடாகும் ஏனெனில் n என்பது அதிர்வெண்ணின் செயல்பாடு நீங்கள் உண்மையில் இங்கே அலைநீளத்தின் அடிப்படையில் பேசலாம் இந்த உறவை அலைநீள உறவாக மாற்ற முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் n என்பதை அதிர்வெண்ணின் செயல்பாடாகக் குறிப்பிடுவதை விட λ ன் செயல்பாடாகக் குறிப்பிடுவது சிறந்தது நீங்கள் λ2πcω எடுத்துக்கொள்வதைக் காட்டலாம் அது சரியானதா ஏனெனில் ω2πf cfλ எனவே நீங்கள் இங்கே λ வெப் பெறுகிறீர்கள் இது வெற்றிட அலைநீளம் இதை நாம் λ0 என எழுதுகிறோம் எனவே λ0 என்பது வெற்றிட அலைநீளம் இந்த வெளிப்பாட்டால் கொடுக்கப்படுகிறது λ என்பது cf அல்லது 2πcω ஆல் வழங்கப்படுகிறது என்பதை நான் அறிவேன் எந்த வகையிலும் இது ஒன்றே எனவே நான் இப்போது λ வை ω தொடர்பாக டிஃபரென்ஷியேட் செய்தால் என்ன கிடைக்கும் 2πc ஒரு மாறிலி என்பதால் ddω 1ωωω 2 நீங்கள் இங்கு 2πcω2 ஆக பெறுவீர்கள் ஆனால் நீங்கள் விரும்புவது dndω ஆனால் dndλ ஐ dndλ தடவை dλdω என எழுதலாம் எனவே இந்த dλ dλ ஒன்றுக்கொன்று ரத்து செய்யப்படும் எனவே இதை நான் d λ d ω என்று எழுதலாம் dλ dω என்றால் என்னவென்று எனக்கு முன்பே தெரியும் dλdω என்பது 2πcω2 ஐத் தவிர வேறில்லை ஆனால் குழு குறியீட்டில் Ng என்பது ωdndωnω ஆல் வழங்கப்படுகிறது ωdndω என்பதைப் பெறலாம் ஏனென்றால் dndω என்பதைத்தான் நாம் இப்போது கணக்கிட்டுள்ளோம் இதை ω ஆல் பெருக்கினால் ஒரு ω ரத்துசெய்யப்படும் எனவே நீங்கள் பெறுவதுnω ஐ விட 2πcω dndλ nω ஆகும் இதை நாம் n λ என்று அழைக்கலாம் ஏனென்றால் அதுதான் நம்மிடம் உள்ளது அது சரிதானா எனவே n ஐ ω இன் செயல்பாடாகக் கருதலாம் அல்லது அதை λ மற்றும் 2πcω இன் செயல்பாடாகக் கருதலாம் ω என்பது λ0 ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இது λ0 dndλ0 மன்னிக்கவும் இது λ0 ஆக இருக்க வேண்டும் நாம் கருத்தில் கொண்டபடி இது வெற்றிட அலைநீளம் மற்றும் nλ இது குழு குறியீட்டு எண் எனவே அலைநீளத்தைப் பொறுத்து ஒளிவிலகல் குறியீடு மாறும் வரை குழு வேகம் λ என்பதை பொறுத்து வேகம் மாறும் இழை மூலம் பரவும்போது எது λ வை பொறுத்து இருக்கும் என்றால் அதற்குப் பெயர் பொருள் சிதறல் என அழைக்கப்படுகிறது இது பொருள் சிதறலை ஏற்படுத்துகிறது மற்றும் துடிப்பு பரவுகிறது நடக்கின்ற மற்ற சிதறல் க்ரோமாட்டிக் சிதறல் ஆகும் எனவே இங்கே நீங்கள் β என்பதை அதிர்வெண் ω வின் செயல்பாடாக கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் ஒரு அலை வழிகாட்டி கட்டமைப்பு இருப்பதால் இந்த βω விற்கான சமன்பாட்டை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் முதலில் ω வின் கொடுக்கப்பட்ட வரிசையைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதனுடைய தொடர்புடைய பரப்புதல் மாறிலி βω ஆகியவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் இருப்பினும் ஒற்றை மோட் இழைக்கு βω ஐ எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் திரும்பிச் சென்று பெரிய சிக்கலான சமன்பாட்டை எழுத வேண்டும் ஒளியியல் இழையின் மோடை ப் பற்றிய விவாதத்தை நாம் சென்ற கடைசி இரண்டு தொகுதிகளில் பார்த்தோம் பரவல் மாறிலி β வை எவ்வாறு பெறுவது நான் முதலில் u அடிப்படையில் w ஐ வெளிப்படுத்த வேண்டும் நான் முதலில் u என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் u இலிருந்து β வைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நான் பின்பற்ற வேண்டிய நீண்ட நடைமுறை இதுதான் பெரிய சமன்பாடு அதாவது Jʋkʋ ஐ K12 க்குள் எழுதிய சமன்பாடு என்பது பலவீனமாக வழிநடத்தப்பட்ட தோராயமாக்கல் தோராயத்தின் எளிமைப்படுத்தப்பட்ட பதிப்பாகும் β வை ω வின் செயல்பாடாக கணக்கிடுவது ஒரு தந்திரமான மற்றும் எண்ணியல் சார்ந்த பிரச்சினை அதிர்ஷ்டவசமாக நமக்கு மக்கள் இதை முன்பே தீர்த்து வைத்துள்ளனர் இந்த சமன்பாடு தான் இன்றைய தொகுதிக்கு சற்று முன்னதாக நாம் எழுதியது எனவே இது ω வை உங்களுக்கு β வின் செயல்பாடாக கொடுக்கிறது நீங்கள் விரும்பினால் λ வை β வின் செயல்பாடாகவும் செய்யலாம் β வை ω வின் செயல்பாடாகப் பேசுவதை விட λ வின் செயல்பாடாகப் பேசலாம் இதை நீங்கள் எண்ணியல் முறைகள் மூலம் பெறலாம் மேலும் β உண்மையில் ω தொடர்பாக எவ்வாறு மாறுபடுகிறது β ஒரு நேர் கோடு அல்ல β வின் டிரைவேட்டிவ் ω உடன் மாறும் இது உங்களுக்கு 1குழு வேகம் என்பதை கொடுக்கும் ஆனால் அது நிலையானது அல்ல இதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லவேண்டும் β என்பது ω வின் நேரியல் அல்லாத செயல்பாடு ஆகும் இப்போது எந்த வகையான சிதரல் என்பதை கருத்தில் கொள்ளாமல் நாம் β வை அதிர்வெண் ω வின் செயல்பாடாகவோ அல்லது λ இன் சமமான அடிப்படையில் கருதலாம் நான் ஒரு பண்படுத்தப்பட்ட ஸ்பெக்ட்ரம் ஐ கருத்தில் கொண்டால் ஒரு ω0 என்ற அதிர்வெண் கொண்ட கேரியர் மற்றும் அதைச் சுற்றி ஒரு பண்பேற்றப்பட்ட ஸ்பெக்ட்ரம் உள்ளது இதன் அகலம் Δω என அழைக்கப்படுகிறது இது மைய அதிர்வெண் அல்லது கேரியர் அதிர்வெண் ω0 என்பதாகும் எனவே இது அதிர்வெண் களமாகும் இதை நீங்கள் நேர களத்தில் பார்த்தால் உண்மையில் நேரத்தை சார்ந்த அல்லது நேர அலைவடிவத்தை இங்கே காண்பீர்கள் இழையில் பூஜ்ஜியமற்ற சிதறல் இருக்கும்போது துடிப்புக்கு என்ன நடக்கிறது என்பதைக் கண்டுபிடிப்பது என்பதே நமது நோக்கம் இதைத்தான் அடுத்த தொகுதியில் நாம் செய்யப் போகிறோம்